காலை வணக்கம் இது மீதமுள்ள பகுதியைப் பற்றிய எங்கள் கடைசி விரிவுரையாகும் இது ஏற்கனவே இருக்கும் கொத்து கட்டமைப்புகளின் மதிப்பீட்டின் சிறப்பு தலைப்பில் உள்ளது கடந்த வகுப்பில் நாம் விவாதித்து கொண்டிருந்ததைத் தொடர்வோம் கட்டமைப்பு மாதிரியாக்கம் மற்றும் பகுப்பாய்வின் இந்த அம்சத்தைப் பார்க்கத் தொடங்கினோம் சுமை தாங்கும் கொத்து கட்டுமானங்கள் பொதுவாகக் கொண்டிருக்கும் எதிர்ப்பின் குறிப்பிட்ட பக்கவாட்டு சுமை வழிமுறைகளைக் கருத்தில் கொண்டு பொருத்தமான பல்வேறு அணுகுமுறைகளை நான் அடிப்படையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் எனவே சாத்தியமான மாதிரியாக்க அணுகுமுறைகள் மற்றும் மாடலிங் மற்றும் பகுப்பாய்விற்கான மிகவும் பிரபலமான மற்றும் பொருத்தமான அணுகுமுறைகளில் ஒன்றைப் பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் குறிப்பாக கொத்து கட்டுமானங்களின் நில அதிர்வு பகுப்பாய்வு கொத்து கட்டுமானம் சமமான சட்டமாக கருதப்படும் சமமான சட்ட மாதிரியாக்கம் என குறிப்பிடப்படுகிறது சுமை தாங்கி கொத்து சுவரை ஒரு சமமான சட்டமாகக் கருதுவதற்கு நீங்கள் தேவையான மாற்றங்களைச் செய்கிறீர்கள் இது கிடைமட்டமாக சீரமைக்கப்பட்ட கூறுகளின் கலவையாகும் அவை ஸ்பான்ட்ரல்கள் செங்குத்தாக சீரமைக்கப்பட்ட கூறுகள் அவை பியர்ஸ் மற்றும் பக்கவாட்டு சக்திகளை எதிர்க்க ஒரு கணம் எதிர்க்கும் சட்டகம் உண்மையில் என்ன செய்யும் என்பதற்கு ஒத்ததாகும் ஒரு கொத்து சுமை தாங்கி கட்டுமானத்தை சமமான சட்டமாக நாம் பார்க்கிறோம் இப்போது கடுமையான ஆஃப்செட்களுடன் இங்கே ஒரு கூடுதல் சொற்றொடர் இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் சமமான பிரேம் மாடலிங் குறிப்பாக கொத்து கட்டுமானங்களுடன் கருத்தில் கொள்ளும்போது கடுமையான ஆஃப்செட்களை வைத்திருக்க வேண்டிய காரணத்தை ஆராய்வோம் எனவே இங்கே என்ன நடக்கிறது என்பது மேலே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு கொத்து சுவரைப் பார்க்கலாம் இந்த கொத்து சுவர் செங்குத்து சுமை எதிர்க்கும் கூறுகளால் ஆனது அவை ஈர்ப்பு சுமை சுமந்து செல்லும் கூறுகள் பியர்ஸ் மற்றும் பின்னர் நீங்கள் திறப்புகளை முழுவதும் வைத்திருக்கிறீர்கள் ஸ்பாண்ட்ரல்கள் அவை கடந்து தூண்களுக்கு இடையில் இணைப்புகளாக செயல்படுகின்றன எனவே உண்மையில் சமமான சட்ட மாதிரியாக்கத்தில் என்ன செய்யப்படுகிறது என்றால் பியர்ஸ் செங்குத்து பியர்கள் பத்திகளைப் போலவே கருதப்படுகின்றன மற்றும் இந்த ஸ்பேன்ட்ரெல்கள் விட்டங்களைப் போலவே கருதப்படுகின்றன பின்னர் நீங்கள் ஒரு சட்ட கட்டிடத்தில் போன்ற பீம் பத்தியில் இணைகிறது மற்றும் அந்த பியர்ஸ் மற்றும் ஸ்பேன்ட்ரெல்கள் இடையே மூலைகளில் உள்ளன எனவே ஒரு கொத்து சுவரின் சமமானசட்ட இலட்சியமயமாக்கலின் இந்த வகை செய்யப்படுகிறது பின்னர் நீங்கள் பத்திஉறுப்பு மற்றும் ஸ்பான்ட்ரலின் பண்புகளை பிரேம் கூறுகளுக்கு காரணம் கூறுகிறீர்கள் அவை நெடுவரிசை உறுப்பு அல்லது பீம் உறுப்பு ஆக இருக்கலாம் பொதுவாக உங்களுக்குத் தெரிந்த பீம் நெடுவரிசை மூட்டுகள் ஒரு கணத்தில் உங்கள் பீம் நெடுவரிசை மூட்டுக்கு ஒரு எஃகு அல்லது கான்கிரீட் சட்டத்தில் எதிர்ப்பது ஒரு கடினமான முனை இதேபோல் இங்கே பையர் மற்றும் ஸ்பாண்ட்ரலுக்கு இடையில் உள்ள அந்த இணைப்பில் குறைந்த சிதைவுகள் இருப்பதால் நீங்கள் சிதைவுகளைக் கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் அதை ஒரு கடினமான இணைப்புகளாகவும் வடிவமைக்க வேண்டும் எனவே நாம் ஒரு கணத்தில் மீண்டும் வருவோம் எனவே கொடுக்கப்பட்ட சுவருக்கு சமமான சட்டகத்திற்கு நீங்கள் எவ்வாறு வருகிறீர்கள் என்று பார்த்தால் ஒரு சுவரில் வெவ்வேறு அளவுகளின் திறப்புகள் இருக்கலாம் உங்களிடம் கதவு திறப்புகள் இருக்கும் நீங்கள் வென்டிலேட்டர் திறப்புகளைக் கொண்டிருக்கலாம் சாளர திறப்புகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் அவை வெவ்வேறு அளவுகளில் இருக்கலாம் ஒரு கொத்துத் தூணின் வெட்டு எதிர்ப்பு வெற்றுச் சுவரில் இருக்கக்கூடும் என்பதை நாம் பார்த்தோம் ஒரு வெட்டு சுவரில் திறப்புகள் இல்லாத ஒரு வெட்டு சுவரை நீங்கள் பார்க்கும்போது அங்கு சிதைக்கக்கூடிய வெட்டு தனிமத்தின் உயரம் என்ன சிதைக்கக்கூடிய வெட்டு உறுப்பின் அகலம் என்ன என்பதை துளைத்தல் தீர்மானிக்கப்படுகிறது எனவே கீழே உள்ள படத்தை நீங்கள் பார்த்தால் இது ஒரு வகையான வழிகாட்டுதலாகும் இது எதிர்க்கும் பியர் வலதுபுறத்தின் உயரம் என்ன என்பதை நிறுவ உதவுகிறது எனவே இந்த படத்தில் மூன்று வெவ்வேறு திறப்புகள் இருப்பதை நீங்கள் காணலாம் இரண்டு ஜன்னல்கள் மற்றும் வெவ்வேறு அளவுகளில் ஒரு கதவு திறப்பு ஆகியவை உள்ளன அவை ஒவ்வொன்றும் வேறுபட்ட அளவுகொண்டவை பின்னர் இந்த பியர்களுக்கு இடையே எதிர்க்கும் கொத்துக்கு என்ன நடக்கிறது நான் அவற்றை சமமான பத்திகளாக மாதிரியாக இருந்தால் அந்த பத்தியின் உயரம் என்னவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பத்தி இப்போது இந்த திறப்புகளுக்கு இடையில் உருக்குலைக்கமுடியாத எதிர்க்கும் உறுப்பு எனவே தனிமத்தின் உயரம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டறிய பரிந்துரைக்கப்படும் ஒரு பகுத்தறிவு செயல்முறை இங்கே உள்ளது எனவே இது முற்றிலும் வடிவவியலை அடிப்படையாகக் கொண்டது என்பதை நீங்கள் காணலாம் திறப்பின் வடிவியல் மற்றும் சுவரின் விளிம்பிற்கும் திறப்புக்கும் இடையிலான தூரம் இந்த அகலம் D என்றால் என்ன என்பதை தீர்மானிக்கிறது மற்றும் எச் நிறுவப்பட்டது இது சராசரி உயரத்தைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை 30 டிகிரி கோணத்தை அதன் உச்சியிலிருந்து திறக்கிறது மற்றும் எச் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஒவ்வொரு திறப்புகளுக்கும் இடையிலான சராசரி உயரம் எனவே திறப்பின் அகலத்திலிருந்து மொத்த அடுக்குகளுக்கு இடையேயான உயரம் மற்றும் திறப்புகளுக்கு இடையிலான சராசரி உயரம் ஆகியவை சமமான பிரேம் மாடலிங்கில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய பயனுள்ள உயரத்தை அடைய முடியும் எனவே அடிப்படையில் துவாரத்தின் பயனுள்ள சிதைக்கக்கூடிய உயரம் எதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் நிறுவியவுடன் அதற்குச் சமமான சட்ட மாதிரியை சேகரிக்க அதைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் இந்த பியர்ஸ் அனைத்தும் வெவ்வேறு உயரங்களுக்கு சாத்தியமாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு கடினமான இணைப்புகள் தேவை பின்னர் நீங்கள் ஒரு மாடி உதரவிதானம் அல்லது ஸ்பாண்ட்ரல் உள்ள இடங்களில் கிடைமட்ட கூறுகளுடன் இணைப்புகளை உறுதி செய்யும் எனவே கடினமான கூட்டு வெவ்வேறு பரிமாணங்களைக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் அதுவே வெவ்வேறு அளவிலான பியர்களைப் பொறுத்தவரை இடை மாடி உயரத்தை சமன் செய்யும் எனவே அடிப்படையில் ஸ்பான்ரல்கள் அல்லது பீம் உறுப்புகள் வெவ்வேறு உயரங்களின் நெடுவரிசை கூறுகள் மற்றும் நீங்கள் திறப்புகளுடன் கூடிய சுவரை சமமான சட்டமாக மாற்றும் கூட்டு உறுப்புகள் இப்போது இந்த சமமான சட்டகத்தை நீங்கள் ஒரு வழக்கமான போர்டல் சட்டகத்திற்கு சிகிச்சையளித்து ஒரு பகுப்பாய்வை மேற்கொள்வதைப் போல நடத்தலாம் ஆனால் நெடுவரிசை உறுப்பு மற்றும் பீம் கூறுகள் உண்மையான குறுக்குவெட்டின் அடிப்படையில் குறுக்குவெட்டு பண்புகளைக் கொண்டிருக்கும் இது பையர் குறுக்குவெட்டு அல்லது ஸ்பான்ட்ரல் குறுக்குவெட்டு ஆகும் மற்றும் உண்மையான பொருள் மற்றும் குறுக்கு வெட்டு தன்னை அடிப்படையில் மீள் மோடுலஸ் மற்றும் வெட்டு மோடுலஸ் இங்கே இந்த அடுத்த படத்தில் நீங்கள் காணும் சிதைக்கக்கூடிய நீளம் திறப்புகளின் அளவுகள் காரணமாக சிதைக்கக்கூடிய உயரங்கள் வித்தியாசமாக இருக்கக்கூடும் என்பதால் பிரேம் தனிமத்தின் சிதைக்கக்கூடிய நீளம் வித்தியாசமாக இருக்கலாம் இப்போது இந்த சிதைக்கக்கூடிய நீளம் வித்தியாசமாக இருப்பதால் இடை மாடி உயரம் பின்னர் முழுமையாக மூடப்பட்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்த உங்களுக்கு இந்த கடினமான ஆஃப்செட்டுகள் தேவை அது வெவ்வேறு சட்ட கூறுகள் முழுவதும் ஒரே மாதிரியாக அமைகிறது எனவே உயரத்துடன் உங்கள் மொத்த சட்டகத்தை சமமான சட்டமாக மாற்றியமைப்பதை உறுதிசெய்ய கடுமையான ஆஃப்செட்களின் வெவ்வேறு நீளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த கடினமான ஆஃப்செட் அடிப்படையில் என்ன அர்த்தம் என்றால் கணக்கிடப்பட்ட ஹெஃப் அசல் பையின் சிதைக்கக்கூடிய பகுதி மட்டுமே மீதமுள்ளவை இது கூட்டின் ஒரு பகுதியாக இருப்பதால் சிதைவுகள் குறைவாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு பீம் நெடுவரிசை கூட்டு ஒரு வழக்கமான தருணத்தில் எதிர்க்கும் சட்டகம் மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கூறுகளை கருத்தில் கொள்வதைப் போல இது ஒரு கடினமான கூட்டு என்று கருதப்படுகிறது எனவே இது ஒரு சுமை தாங்கும் துளையிடப்பட்ட கொத்து சுவர் சமமான சட்டமாக மாற்றப்படுவதற்கு எதிராக சட்ட மாதிரி அல்லது ஒரு போர்டல் சட்ட மாதிரி என்னவாக இருக்கும் என்பதற்கு இடையில் சமநிலை வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையான செயல்முறையாகும் மேலும் இதைச் செய்ய உங்களுக்கு உதவும் திட்டங்கள் உள்ளன பின்னர் நீங்கள் கட்டமைப்பின் முழு முப்பரிமாண மாதிரியையும் இந்த வடிவத்தில் சமமான சட்டகளில் ஒன்றுகூடி வழக்கமான கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பிற்கு உங்களைப் போன்ற ஈர்ப்பு மற்றும் பக்கவாட்டு சுமை பகுப்பாய்வை மேற்கொள்ளலாம் எனவே உறுதிப்படுத்தப்படாத மற்றும் சிதைந்த வடிவவியலில் சமமான சட்ட மாதிரி என்ற உறுப்பு உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் கடினமான முனைகளில் சிதைவு இல்லை கடினமான இணைப்புகளில் சிதைவு இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதேசமயம் சிதைப்பது உண்மையில் கொத்து சிதைக்கக்கூடிய நீளம் அல்லது சட்டத்தின் சிதைந்த நீளத்தில் மட்டுமே நடக்கிறது இப்போது நினைவில் கொள்ள வேண்டிய மற்ற முக்கிய அம்சம் என்னவென்றால் பையர் கூறுகள் ஒரு இலட்சியப்படுத்தப்பட்ட சக்தி இடப்பெயர்வு நடத்தை மூலம் வழங்கப்படுகின்றன இதேபோல் நேரியல் அல்லாத சக்தி இடப்பெயர்வு நடத்தையுடன் ஒரு ஸ்பான்ட்ரல் உறுப்பு வழங்கப்படுகிறது எனவே இந்த சிதைக்கக்கூடிய கூறுகள் ஒவ்வொன்றும் இந்த வழக்கில் உள்ள பையர் உறுப்பு மற்றும் இந்த வழக்கில் உள்ள ஸ்பாண்ட்ரல் உறுப்பு ஆகியவை நேரியல் அல்லாத சக்தி இடப்பெயர்ச்சி நடத்தையுடன் வரையறுக்கப்படுகின்றன இது ஒரு வெறித்தனமான நடத்தை என்றும் கருதலாம் பின்னர் நேரியல் அல்லாத பகுப்பாய்விற்குள் நேரியல் அல்லாததைக் கருத்தில் கொண்டு சுழற்சி பதிலும் மேற்கொள்ளப்படலாம் எனவே அதன் ஒரு பகுதி சுமை தாங்கும் துளையிடப்பட்ட வெட்டு சுவரை சமமான சட்டமாக மாற்றுவது எப்படி என்பதைக் கையாள்கிறது மற்றும் மற்ற பகுதி உண்மையில் கொத்து பையர் கூறுகள் மற்றும் கொத்து ஸ்பேன்ட்ரெல்ஸ் சில இலட்சியப்படுத்தப்பட்ட படை வடிவில் பக்கவாட்டு சுமை நடத்தை என்று தேவைப்படுகிறது இடப்பெயர்ச்சி அல்லாத நேரியல் வளைவு நீங்கள் ஒரு வெறி வளைவு தேவைப்படும் இது அல்லாத நேரியல் நிலையான அல்லது சுழற்சி பகுப்பாய்வு முன்னெடுக்க முடியும் கிடைக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை சுழற்சிகள் கூட கிடைக்கும் எனவே இது கொத்து அமைப்புகள் மற்றும் பகுப்பாய்விற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையான அணுகுமுறையாகும் விமான பகுப்பாய்வு மட்டுமல்லாமல் 2 பரிமாணங்களில் மட்டுமல்லாமல் இதைச் செய்ய வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய மென்பொருள் உள்ளது ஆனால் 3 பரிமாண பகுப்பாய்விற்கும் வெவ்வேறு விமானங்களுக்கு இடையில் முப்பரிமாண மாதிரியில் உள்ள இணைப்புகளை நீங்கள் உண்மையில் ஒன்றுகூடி ஈர்ப்பு சுமை பகுப்பாய்வு அல்லது பக்கவாட்டு சுமை பகுப்பாய்வு ஆகும் பகுப்பாய்வின் மீது நிலையான உந்துதலை மேற்கொள்ளலாம் மற்றும் பக்கவாட்டு சுமை வளைவு அல்லது கட்டமைப்பின் திறன் வளைவைப் பெறுங்கள் சில உந்துதல் பகுப்பாய்வு வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய சில பகுப்பாய்வு திட்டங்கள் கொத்து நில அதிர்வு பகுப்பாய்வு என்று ஒன்று உள்ளது இது வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய நிரலாகும் இதேபோன்ற அடிப்படையில் அமைந்த பிற அணுகுமுறைகள் உள்ளன மீண்டும் இதைச் செய்யக்கூடிய வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய மென்பொருள்கள் உள்ளன நீங்கள் மேக்ரோ உறுப்பு மாடலிங் என்று அழைக்கப்படும் மாதிரி சற்று வேறுபட்ட வர்க்கம் கிடைக்கும் அங்கு மீண்டும் மாதிரி மேற்கொள்ளப்படும் சமமான சட்ட என்று ஆனால் இப்போது நீங்கள் மேக்ரோ உறுப்பு என குறிப்பிடப்படும் ஸ்பேன்ட்ரெல்களில் உள்ள பியர்களைக் கொண்டிருக்கிறீர்கள் மேக்ரோ உறுப்பு அல்லாத நேரியல் பண்புகளை வழங்குகிறது இது சட்டகத்தை அசெம்பிள் செய்து ஒரு நேரியல் அல்லாத பகுப்பாய்வை மேற்கொள்ள உதவும் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் 3 எம்யுஆர்ஐ எனப்படும் ஒரு குறிப்பிட்ட நிரலைப் பற்றி பேசுகிறேன் இது கொத்து சுவர்களின் 3 பரிமாண பகுப்பாய்வு ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் ஊடுருவும் ஒரு ஒற்றை கொத்து சுவர் பார்க்க முடியும் என செங்குத்து மேக்ரோ கூறுகள் மாதிரியாக இது பியர்ஸ் கிடைமட்ட மேக்ரோ கூறுகள் உள்ளன இது லிண்டல்ஸ் உள்ளன பின்னர் மீண்டும் நீங்கள் முந்தைய வழக்கில் இருந்தது இறுக்கமான ஆஃப்செட்கள் போன்ற இது திடமான கணு அல்லாத உருக்குலைவை இது பகுதியாக பின்னர் கடினமான முனையின் ஒரு அமைப்பு லிண்டல்கள் மற்றும் பியர்ஸ் பின்னர் துளையிடப்பட்ட வெட்டு சுவரின் பிரேம் மாடலிங் அடிப்படையில் உங்களுக்கு வழங்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையில் இரண்டு தலையசைக்கப்பட்ட மேக்ரோகூறுகள் உள்ளன அவை பியர்ஸ் மற்றும் ஸ்பேன்ட்ரெல்கள் அல்லது லிண்டல்களை பிரதிநிதித்துவம் செய்கின்றன சாம்பல் நிற மூலைகளை நீங்கள் காணக்கூடியபடி மூலைகள் கடினமான உடல்கள் என்று கருதப்படும் இணைப்புகள் இது நீங்கள் அங்கு சில சிதைவுகளைக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுமானமாகும் ஆனால் பியர்ஸ் ஸ்பாண்ட்ரல்களில் என்ன நடக்கிறது என்பதை ஒப்பிடுகையில் இது சிறியது தரை டயாபிராம்கள் தரை டயாபிராம் கடினமானதாக கருதப்படலாம் ஆனால் தரையில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் வெவ்வேறு திசைகளில் வேறுபட்டதாகவும் கருதலாம் எனவே நீங்கள் அதை ஆர்த்தோட்ரோபிக் கூறுகளாக மாதிரியாகக் கொள்ளலாம் எனவே இந்த குறிப்பிட்ட அணுகுமுறை ஒரு நெகிழ்வான உதரவிதானம் அரை கடினமான உதரவிதானம் மற்றும் பலவற்றின் வேறுபாடுகளைக் கருத்தில் கொள்ள உங்களை அனுமதிக்கிறது எனவே நீங்கள் மூன்று பகுதிகளைக் கொண்ட பையருக்கு மேக்ரோ உறுப்பு இப்படித் தெரிகிறது மையப் பகுதி என்பது மேக்ரோ உறுப்பில் வெட்டு நடத்தைக்கு காரணமாகிறது மேலும் மேல் மற்றும் கீழ் குறிப்பாக நெகிழ்வு காரணமாக விரிசல் மற்றும் நெகிழ்வு காரணமாக நசுக்குவது நிகழக்கூடிய மண்டலங்களை முடிக்கிறது அந்த இடங்கள் ஃப்ளெக்ஸுரல் நடத்தையை கட்டுப்படுத்துகின்றன எனவே 1 2 மற்றும் 3 கூறுகளின் அமைப்புகள் ஃப்ளெக்ஸுரல் நடத்தை மற்றும் வெட்டு நடத்தை ஆகியவற்றிற்கு தேவையான குறிப்பிட்ட அளவிலான சுதந்திரம் பின்னர் மேக்ரோ உறுப்பை உருவாக்கும் பின்னர் இது ஒட்டுமொத்த சட்ட அமைப்பின் ஒரு பகுதியாகும் எனவே இங்கே கூட பல மேக்ரோ கூறுகளின் வடிவத்தில் இழிவுபடுத்தப்பட்ட 2 பரிமாண சுவர்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் கொத்து கட்டுமானத்தின் 3 பரிமாண மாதிரிக்கு வர முடியும் மற்றும் நிலையான நேரியல் அல்லாத நேரியல் நிலையான மற்றும் மாறும் பகுப்பாய்வு மற்றும் குறிப்பிடும் என்று திட்டம் 3 எம்யுஆர்ஐ என்று மற்றொரு வணிக ரீதியாக கிடைக்கும் திட்டம் மேற்கொள் நாம் கூறியது போல நீங்கள் எப்போதும் வணிக ரீதியாக கிடைக்கக்கூடிய நிரல்களைப் பொறுத்து இருக்க வேண்டும் கொத்து நடத்தை எளிய கணக்கீடுகளைப் பயன்படுத்தி பிடிக்கக்கூடிய ஒன்றா பதில் ஒரு பெரிய ஆம் எளிய கொத்து கட்டுமானத்தின் நடத்தை எளிய கணக்கீடுகளைப் பயன்படுத்தி நேரியல் அல்லாத மீள் வரம்பில் கூட கைப்பற்றப்படலாம் ஆனால் இதுபோன்ற மாதிரி மற்றும் பகுப்பாய்விற்கு என்ன செல்கிறது என்பதைப் பொறுத்தவரை நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய அனுமானங்களுடன் நான் ஒரு எளிய சமமான நிலையான செயல்முறைக்கு மாடலிங்அமைப்பு மற்றும் பகுப்பாய்வைக் குறிப்பிடுகிறேன் இது ஒரு எளிய சமமான நிலையான செயல்முறைக்கு வழிவகுக்கும் இது குறிப்பிடப்படுகிறது எனவே இது ஒரு எளிய நுட்பமாகும் இது சுமார் நான்கு ஐந்து தசாப்தங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது ஆனால் எளிய கொத்து கட்டுமானத்தில் நேரியல் அல்லாத பகுப்பாய்வை மேற்கொள்ள மிகவும் எளிமையான ஆனால் சக்திவாய்ந்த நுட்பமாகும் நிச்சயமாக உள்ளமைவு சிக்கலாகத் தொடங்கியதும் பல காரணிகள் செயல்பாட்டுக்கு வருகின்றன இவை இருக்காது கை கணக்கீடுகளால் மேற்கொள்வது மிகவும் எளிதானது எனவே எளிய கை கணக்கீடு அடிப்படையிலான நடைமுறையின் மூலம் நான் உங்களை அழைத்துச் செல்வேன் இதைப் பற்றி நான் பேசுவது பொருத்தமானது ஏனெனில் ஒரு கொத்து செயல்படுத்தப்படாத கொத்து சுவரின் வெட்டு திறன் என்ன என்பதை மதிப்பிடுவதற்கு நீங்கள் உண்மையில் கணக்கீடுகளை மேற்கொண்டுள்ளீர்கள் இந்த நடைமுறை வெட்டு சுவர்கள் மற்றும் கொத்து ஒரு மாடி திறன் வந்து இது பல பியர்ஸ் அமைப்புகளை பொறுத்தது எனவே இந்த நடைமுறையில் நீங்கள் அடிப்படையில் என்ன செய்கிறீர்கள் என்பது நீங்கள் ஒரு கொத்து சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் அதில் துளையிடல்கள் உள்ளன உங்களிடம் பியர் 1 பியர் 2 மற்றும் பியர் 3 உள்ளன இப்போது இந்த சுவர் பக்கவாட்டு சக்திக்கு உட்படுத்தப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு பியர்ஸ் பக்கவாட்டு சுமை எதிர்க்கும் அமைப்பில் இருந்து 3 பியர்கள் இப்போது பியர்களின் வடிவவியலை அறிந்து எல்லை நிலைமைகள் குறித்த அனுமானங்களுடன் ஒரு நேரத்தில் இந்த பியர்களில் ஒன்றைப் பார்க்க வேண்டுமென்றால் ஆம் அது ஒரு வெற்று சுவர் என்றால் அது ஒரு கான்டிலீவர்ட் சிதைவு சுயவிவரத்தைக் கொண்டுள்ளது என்று நீங்கள் கருத விரும்பலாம் திறப்புகளுக்கு இடையில் துளையிடப்பட்ட வெட்டு சுவருடன் திறப்புகளுக்கு இடையில் இருந்தால் ஒரு நிலையான நிலையான சிதைவு சுயவிவரம் அல்லது வெட்டு சிதைவு சுயவிவரத்தைக் கருத்தில் கொள்வதில் ஸ்பான்ட்ரலின் பங்கை நீங்கள் கருத்தில் கொள்ள விரும்பலாம் எனவேநீங்கள் ஒவ்வொரு பியரையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஒவ்வொரு பியருக்கும் பியர் வெட்டு திறன் என்ன என்பதை மதிப்பிடுகிறீர்கள் பியர்ஸின் வெட்டு திறனை மதிப்பிடும் செயல்முறையை நாம் கடந்து சென்றோம் பியர்ஸின் தோல்வியை நிர்வகிக்கும் வழிமுறை என்ன என்பதைப் பார்க்க நீங்கள் முயற்சிப்பீர்கள் இது ஒரு நெகிழ்வு ஆதிக்கம் செலுத்தும் பொறிமுறையாக இருக்கலாம் இது ஒரு வெட்டு ஆதிக்கம் செலுத்தும் பொறிமுறையாக இருக்கலாம் எனவே பியர்ஸின் திறன் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிடுவீர்கள் இப்போது அது உங்களுக்கு பியர்ஸின் வலிமையை மட்டுமே தருகிறது இது உங்களுக்கு வெட்டு திறனை மட்டுமே தருகிறது ஆனால் பகுப்பாய்வு செய்ய உங்களுக்கு சிதைவு திறனும் தேவை எனவே சிதைவு திறன் என்ன என்பதை நிறுவ உங்களுக்கு வேறு இரண்டு விஷயங்கள் தேவை ஒன்று இந்த பியர்ஸின் விறைப்பு என்னவாக இருக்கும் வெட்டு சுவர்களுக்காக நீங்கள் மேற்கொண்ட H N தொடர்பு வரைபடங்களிலிருந்து இதுதான் வருகிறது இந்த வடிவவியலை எல்லை நிலைமைகள் கருத்தில் கொண்டு நிறுவ உதவும் ஒரு தளம் அல்லது இரண்டு தள கட்டமைப்பைக் கருத்தில் கொண்டு இந்த பியர்ஸின் இந்த சுவரில் செயல்படும் அச்சு சுமைக்கு அச்சு சுமை என்ன என்பதை நீங்கள் நிறுவ முடியும் பின்னர் இந்த சுவரின் பக்கவாட்டு சக்தி திறன் அல்லது வெட்டு திறன் என்ன என்பதைக் கணக்கிடுங்கள் அது எந்த பொறிமுறையில் சரியாக தோல்வியுற்றது என்பதையும் அறிந்து கொள்வோம் இது தோல்வியடைவதாகும் இப்போது சுவரின் வடிவவியலைப் பொறுத்தவரை சுவரின் விறைப்பு என்ன என்பதையும் நீங்கள் நிறுவ முடியும் பியர்ஸின் பக்கவாட்டு விறைப்பு சரியா வெட்டு சிதைவு சுயவிவரம் அல்லது ஒரு கான்டிலீவர் சிதைவு சுயவிவரம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த சுவரின் மீள் விறைப்பு பக்கவாட்டு விறைப்பு என்ன என்பதை நீங்கள் நிறுவ முடியும் அது நிறுவப்பட்டதும் இந்த கோட்டின் சாய்வு என்ன என்பதை நீங்கள் அடிப்படையில் சொல்ல முடியும் இந்த குறிப்பிட்ட கப்பலின் Hu என்றால் என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் மீள் சிதைவின் முடிவில் மீள் இடப்பெயர்ச்சி என்ன என்பதை நீங்கள் நிறுவ முடியும் மீள் சுழற்சியின் முடிவில் பக்கவாட்டு சிதைவு நடத்தை இந்த புள்ளி வரை நேரியல் என்று நாம் கருதுகிறோம் எனவே மீள் இடப்பெயர்ச்சி பக்கவாட்டு இடப்பெயர்வு சுவரின் திறனை அறிந்து சுவரின் பக்கவாட்டு விறைப்பை அறிந்து கொள்வது போன்றவற்றை நீங்கள் நிறுவ முடியும் அது முடிந்ததும் இந்த சுவரின் அதிகபட்ச சிதைவு திறன் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சுவரின் அதிகபட்ச சிதைவு திறனை நான் எவ்வாறு வருவது அணுகுமுறைகள் கிடைக்கின்றன சுவரின் சிதைவில் அதிகபட்ச திறன் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நிறுவ எளிய அனுபவ அணுகுமுறைகள் கிடைக்கின்றன பொதுவாக என்ன செய்யப்படுகிறது என்பது நடைமுறையின் எளிமையைக் கொடுக்கும் ஒரு எளிய அனுபவ அணுகுமுறை பரிந்துரைக்கப்படுகிறது இது சுவர் வெட்டு தோல்வியுற்றால் அது சுமார் 0 4 முதல் 0 5 சதவிகித சறுக்கலின் குறைந்த இறுதி சிதைவு திறனைக் கொண்டுள்ளது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இது நீங்கள் கருத்தில் என்று பையர் உயரம் மீது பக்கவாட்டு இடப்பெயர்வு Δ தவிர வேறு எதுவும் இல்லை சறுக்கல் அடிப்படையில் Δh எனவே உங்கள் சறுக்கல் Δ h தவிர வேறொன்றுமில்லை எனவே கொத்து பையர் துறை வெட்டு தோல்வியுற்றால் அது இறுதி சுமார் 0 4 முதல் 0 5 சதவீதம் வரை சறுக்கல் திறனைக் கொண்டுள்ளது என்று கருதுங்கள் ஃப்ளெக்ஸூரில் ஷியர் தோல்வியுற்றதில் அது தோல்வியுற்றால் சறுக்கல் திறன் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகமாக உள்ளது இது சுமார் 0 8 முதல் 1 2 சதவிகிதம் மற்றும் இவை சோதனை சோதனைகளில் இருந்து வெளியேறும் எண்கள் கொத்து பியர் நெகிழ்வு அல்லது ராக்கிங்கில் தோல்வியுற்ற ஒரு வெறித்தனமான நடத்தைக்கு எதிராக ஷியரில் தோல்வியுற்ற ஒரு கொத்து கப்பலின் வெறித்தனமான நடத்தையை நாம் பார்த்திருந்தோம் என்று நீங்கள் என்னுடன் உடன்படுவீர்கள் சிதைவு திறன் நெகிழ்வு அல்லது ராக்கிங் கட்டுப்பாட்டு நடத்தை வெட்டு நடத்தை இருக்கும்போது சிதைவு திறன் மிக அதிகமாக இருப்பதை நாம் கண்டிருந்தோம் சிதைவு திறன் கணிசமாகக் குறைவாக உள்ளது அதனால்தான் இறுதி சறுக்கல் வெட்டு தோல்வியுற்ற கொத்து சுவருக்கு சுமார் 0 4 ஆகும் அதேசமயம் நெகிழ்வு அல்லது ராக்கிங்கில் இறுதி சறுக்கல் அந்த மதிப்பை விட இரண்டு மடங்கு அதிகம் எனவே ஆரம்ப மீள் இடப்பெயர்வை அறிந்தால் இறுதி இடப்பெயர்ச்சி என்பது h க்குள் இறுதி சறுக்கலைத் தவிர வேறில்லை பின்னர் இந்த இரண்டாவது புள்ளி என்ன என்பதை நீங்கள் நிறுவ முடியும் ஆனால் அங்கு வளைவு பிளாஸ்டிக் சரியான மீள் செய்தபின் பிளாஸ்டிக் என்று கருதப்படுகிறது எனவே உங்களிடம் மீள் உள்ளது செய்தபின் பிளாஸ்டிக் நடத்தை இந்த புள்ளி உங்கள் எச் என் தொடர்புகளிலிருந்து தீர்மானிக்கப்படுகிறது சுவரின் பக்கவாட்டு விறைப்பின் விறைப்பை நீங்கள் அறிந்த பிறகு இது நிறுவப்பட்டுள்ளது மற்றும் தோல்வி வழிமுறை என்ன அதனுடன் தொடர்புடைய சறுக்கல் வரம்பு என்னவாக இருக்க வேண்டும் என்ற அனுமானத்தை மேற்கொள்வதன் மூலம் இறுதி இடப்பெயர்வு திறன் அறியப்படுகிறது எனவே ஒவ்வொரு கப்பலுக்கும் நீங்கள் ஒரு பிலினியர் வளைவைப் பெறுவீர்கள் எனவே இந்த பியர்ஸ் பியர் 1 பியர் 2 பியர் 3 ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் பிலினியர் வளைவை நிறுவ முடியும் 3 பைலினியர் வளைவுகளை நீங்கள் பெற்றவுடன் சுவரின் மொத்த கொள்ளளவு துவாரத்தின் திறன்களின் கூட்டுத்தொகையைத் தவிர வேறில்லை எனவே இறுதியாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது பியர்ஸ் பியர் 1 பியர் 2 மற்றும் பியர் 3 ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் படை இடப்பெயர்ச்சி ஒவ்வொரு கப்பலின் பிலினியர் படை இடப்பெயர்வு வளைவு என்னவாக இருக்கும் என்பதை நிறுவுகிறீர்கள் இப்போது சுவரின் மொத்த திறன் இந்த மூன்றின் சுருக்கத்தைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே ஒவ்வொரு புள்ளிக்கும் பியர் 1 பியர் 2 மற்றும் பியர் 3 க்கான பக்கவாட்டு சக்தி இடப்பெயர்வு வளைவு உங்களிடம் உள்ளது நீங்கள் எல்லா மதிப்புகளையும் சேர்ப்பீர்கள் ஆனால் இந்த இடப்பெயர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது இந்த இடப்பெயர்ச்சிக்கு நீங்கள் வருகிறீர்கள் முதல் பையர் துறை நெகிழ்ச்சிக்கு சென்றுவிட்டது எனவே நீங்கள் சேர்க்கும்போது இங்கே சாய்வின் மாற்றம் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இரண்டாம் கட்டத்திற்கு எதிராக ஆரம்பத்திற்கு இடையில் சாய்வின் மாற்றம் உள்ளது ஏனெனில் முதல் துவாரம் இப்போது ப்ளாஸ்டிஃபைட் செய்யப்பட்டுவிட்டது பிறகு நீங்கள் இரண்டாவது புள்ளியை அடையும் அனைத்து திறன்களையும் சேர்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள் எனவே சரிவு அடுத்த மாற்றம் சேர்த்து பார்க்க ஆனால் அதன் பிறகு நீங்கள் இந்த கட்டத்தில் பியர்ஸ் இல்லை நீங்கள் மூன்றாவது பையர் துறை மேலும் நெகிழ்ச்சி போகிறது அடைய எனவே நீங்கள் சுவரின் ஒட்டுமொத்த வளைவின் பீடபூமியை அடைகிறீர்கள் பின்னர் இடப்பெயர்வுகளைச் சேர்ப்பதைத் தொடரவும் ஆனால் இந்த இடப்பெயர்ச்சி பையர் 3 இல் இந்த இடப்பெயர்ச்சியை அடையும் போது அதன் இறுதி மதிப்பை அடைந்தது அது பையர் செயலில் இல்லை எனவே திறன் திடீரென மூன்றாவது பியர் வீழ்ச்சியடைவதை நீங்கள் காண்கிறீர்கள் உங்களிடம் இன்னும் இரண்டு பியர்ஸ் மட்டுமே எஞ்சியுள்ளன மேலும் இடப்பெயர்ச்சி மேலும் இடப்பெயர்ச்சி ஏற்படுகிறது நீங்கள் இந்த பியர் அதன் பிறகு இந்த இடத்திற்கு வாருங்கள் பியர் 1 நீங்கள் கீழே வர தவறிவிட்டது நீங்கள் பியர் 2 திறனுடன் மட்டுமே எஞ்சியிருக்கிறீர்கள் அதன் முடிவில் பியர் 2 தோல்வியுற்றது பியர் 2 நெகிழ்வு பொறிமுறையைக் கொண்டுள்ளது அதனால்தான் பியர் 2 பெரிய சிதைவு திறனைக் கொண்டுள்ளது எனவே இந்த வழக்கில் ஒவ்வொரு கப்பல் துறையின் 3 இருநேரியல் வளைவுகளை சேர்ப்பதன் மூலம் மட்டுமே இந்த சுவரின் பக்கவாட்டு விசை திறனுக்கு நாம் வந்துள்ளோம் நீங்கள் இரண்டு இணை சுவர்கள் இருந்தால் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மாடி தன்னை மொத்த திறன் கொடுக்க இரண்டு இணை சுவர்கள் சேர்க்க முடியும் இதன் மூலம் நீங்கள் உண்மையில் ஒரு கதையின் திறனுக்கு வருகிறீர்கள் அந்த மாடியின் திறனை அறிந்து அந்த மாடியின் வெட்டு தேவைக்கு எதிராக நீங்கள் சரிபார்க்கலாம் இந்த கூறுகள் ஒவ்வொன்றும் சுவரில் வரும் வெட்டு தேவையின் அளவிற்கு தோல்வியடையுமா என்பதை எனவே உங்கள் வெட்டு தேவையிலிருந்து பியர் 1 பியர் 2 மற்றும் பியர் 3 ஆகியவற்றில் வெட்டு தேவை எவ்வளவு எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் மதிப்பிட முடியும் பியர் 1 பியர் 2 மற்றும் பியர் 3 ஆகியவற்றின் திறன்களை நீங்கள் அறிவீர்கள் திறன் விகிதத்துடன் கூடிய தேவை 1 க்கும் குறைவாகவோ அல்லது 1 க்கும் அதிகமாகவோ இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்க முடியும் எனவே இது ஒரு எளிய அணுகுமுறையாகும் இது எளிய கொத்து கட்டுமானங்களில் நேரியல் அல்லாத பகுப்பாய்வை மேற்கொள்ள கிடைக்கிறது இருப்பினும் நான் சொன்னது போல் இது சில தசாப்தங்களுக்கு முன்னர் நடத்தப்பட்ட வேலையிலிருந்து வந்தது இது ஸ்லோவேனியா 1978 இல் டோமாசெவிக் உருவாக்கிய கொத்து பற்றிய புஷோவர் பகுப்பாய்வு என்று உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும் கொத்து பூகம்பத்தை எதிர்க்கும் கட்டுமானம் குறித்து டோமாசெவிக் எழுதிய புத்தகத்தில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் மேலும் சில ஆய்வுகளை நீங்கள் செய்யலாம் எனவே இந்த அணுகுமுறை இந்த வகையான அணுகுமுறை உண்மையில் உலகளாவிய திறனை நிறுவ உதவுகிறது இப்போது நாம் ஒரு சுவரைப் பார்த்தோம் இது உங்களுக்கு முறுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பல சுவர்களின் அமைப்புகளாக இருக்கலாம் சில சூழ்நிலைகளில் அந்த மாடியின் வெகுஜன மையத்திற்கும் விறைப்பின் மையத்திற்கும் இடையிலான விசித்திரமானது ஒத்துப்போகிறது என்றால் உங்களுக்கு முறுக்கு இருக்காது எனவே நீங்கள் உண்மையில் 3 பரிமாண மாடி பொறிமுறையை செய்ய முடியும் முப்பரிமாண மாடி வழிமுறை சாத்தியமாகும் வெகுஜன மையம் மற்றும் விறைப்பின் மையம் மற்றும் அதன் விசித்திரங்கள் பற்றிய மதிப்பீட்டை உருவாக்குவதன் மூலம் டார்சியோனல் விளைவுகளை எவ்வாறு கருத்தில் கொள்ளலாம் என்பதை நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு அனுமானத்தை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் 3D மாடி பொறிமுறையில் கணக்கீடுகளைச் செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் ஒரு கடினமான உதரவிதானம் இருப்பதாக நாம் கருதுகிறோம் அது உண்மையில் அனைத்து சுவர்களையும் ஒன்றாக வைத்திருக்கிறது மற்றும் இதன் விளைவாக முறுக்கு அல்லது மொழிபெயர்ப்பு மட்டுமே இருக்கும் சூழ்நிலை மற்றும் முறுக்கு இல்லை எனவேஇதுபோன்ற அணுகுமுறைகளையும் சமமான சட்ட அமைப்புகள் அல்லது கணினி அடிப்படையிலான கணக்கீடுகளாக இருக்கும் மேக்ரோ உறுப்பு அமைப்புகள் அணுகுமுறைகளையும் நான் முன்பு உங்களுக்குக் காட்டிய இரண்டு முறைகளைப் பயன்படுத்தி கொத்து கட்டிடத்தின் மொத்த உலகளாவிய பக்கவாட்டு திறன் மதிப்பீட்டிற்கு நீங்கள் வருகிறீர்கள் நீங்கள் பக்கவாட்டு சுமை கிடைமட்ட கூறுகள் மற்றும் செங்குத்து கூறுகள் ஒன்றாக வேலை ஒரு முழு கொத்து கட்டிடம் படை திறன் மற்றும் சிதைப்பது திறன் ஒட்டுமொத்த பக்கவாட்டு படை திறன் என்ன நிறுவ முடியும் வேண்டும் இருப்பினும் நமது முந்தைய விரிவுரைகளில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஒரு கொத்து கட்டிடம் சரியாக ஒன்றாக வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற உண்மையைப் பற்றி நாம் பேசியுள்ளோம் சுவர்களுக்கிடையேயான தொடர்புகள் நன்றாக இல்லாவிட்டால் எல்லா சுவர்களுடனும் நன்றாக இணைக்கப்பட்டுள்ள ஒரு கடினமான உதரவிதானம் உங்களிடம் இல்லாவிட்டால் கொத்து சுவர்கள் உண்மையில் சுயாதீனமாக செயல்படும் எனவேஇது நாங்கள் முன்பு பேசிய ஒன்று அதாவது சுவர்கள் ஒருவருக்கொருவர் நன்கு இணைக்கப்படாத ஒரு கணினியில் உலகளாவிய பகுப்பாய்வு செய்ய முயற்சித்தால் உங்களுக்கு ஒரு சிக்கல் உள்ளது கொத்து உண்மையில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் ஆனால் அது ஒருங்கிணைந்து செயல்படாமல் இருக்கலாம் எனவே கொத்து அமைப்பு ஒருங்கிணைந்த நடவடிக்கைக்கு நன்கு கட்டப்படவில்லை என்பதை நீங்கள் அறிந்த நிலைமைகளில் பரிந்துரைக்கப்படுகிறது குறிப்பாக பட்டைகள் அல்லது நன்கு இணைக்கப்பட்ட மூலைகளுடன் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒட்டுமொத்த கட்டமைப்பு பக்கவாட்டு சக்திகளையே எதிர்ப்பதற்கு முன்பு ஒரு சுவர் தோல்வியடைய முடியுமா என்பதைப் பார்க்க உள்ளூர் காசோலைகள் என்று அழைக்கப்படும் காசோலைகளை நீங்கள் செய்கிறீர்கள் எனவே கடந்த மூன்று அணுகுமுறைகளில் நாம் கண்டது திறன்களின் உலகளாவிய மதிப்பீட்டிற்கு நம்மை இட்டுச் செல்லும் இருப்பினும் கொத்து கட்டிடம் அதன் சுவரின் அடிப்படையில் சுவர் இணைப்புகள் மற்றும் சுவர் இணைப்புகளுக்கு தளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நன்கு இணைக்கப்படாவிட்டால் தனிப்பட்ட சுவர்கள் தோல்வியடையத் தொடங்கும் இங்கே இரண்டு படங்களையும் கீழே பார்த்தால் ஒரு சுவர் மற்றொன்றிலிருந்து பிரிந்து விமான திசைக்கு வெளியே கவிழும் போக்கைக் கொண்டிருப்பதைக் காண்கிறீர்கள் அது ஒரு உள்ளூர் பொறிமுறையாகும் முழு கட்டமைப்பும் பதிலளிக்கவில்லை இது உண்மையில் தோல்வியுற்ற ஒரு சுவர் மட்டுமே எனவே விமான பொறிமுறையிலிருந்து ஒரு உள்ளூர் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் வலதுபுறத்தில் படத்தைப் பார்க்க வேண்டுமென்றால் கொத்து சுவர்களில் வெட்டு விரிசல்கள் உருவாகின்றன அது ஒரு விமான பொறிமுறையாகும் ஆனால் அந்த விமான பொறிமுறையானது வெறுமனே நடக்கிறது ஏனெனில் முழு கட்டிடமும் ஒன்றாக செயல்பட முடிகிறது மற்றும் வெட்டு சுவர்கள் எதிர்க்கின்றன முந்தைய ஸ்லைடுகளில் நாம் பார்த்த உலகளாவிய மதிப்பீடு அத்தகைய நடத்தைக்கு பொருத்தமானது இடதுபுறத்தில் இருக்கும் நடத்தைக்கு அல்ல இது போன்ற ஒரு அமைப்பின் உலகளாவிய திறனை மதிப்பிடுவதற்கு நீங்கள் அந்த அணுகுமுறைகளைப் பயன்படுத்த வேண்டுமானால் இது ஒரு பிரச்சினையாகும் எனவே இது போன்ற சமயங்களில் செய்யப்படுவது லோக்கல் மெக்கானிசம் என்று அழைக்கப்படுகிறது இதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இதன்மூலம் உலகளாவிய சோதனைகளைத் தவிர குறிப்பாக இணைப்புகள் மிகவும் மோசமாக உள்ள கட்டிடங்களில் இந்த உள்ளூர் சோதனைகளையும் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே என்ன செய்யப்படுகிறது என்றால் இந்த கூறுகள் ஒவ்வொன்றும் கடுமையான தொகுதிகளாக நடந்துகொள்கின்றன அவை வெறுமனே கவிழ்ந்து விமான திசைக்கு வெளியே தோல்வியடையும் எனவே இங்கே அது உண்மையில் அந்த உறுப்பின் வலிமையைப் பொறுத்து அல்ல அந்த தனிமத்தின் சமநிலையை இழப்பதால் ஏற்படும் சரிவு தான் எனவே திடமான உடல் இயக்கவியல் பயன்படுத்த முடியும் மற்றும் அந்த போன்ற சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகிறது சரியாக என்ன சரிவு அதிகமாக உள்ளது என்று பொருள் வலிமை விட சமநிலை இழப்பு காரணமாக முக்கியமாக உள்ளது வலது கீழ் மூலையில் உள்ள படத்தில் வெட்டு தோல்வி உருவாக்கத்தில் நீங்கள் காணக்கூடியது போல எனவே பொதுவாக என்ன செய்யப்படுகிறது நீங்கள் அந்த உறுப்புகள் திடமான உடல் நடத்தை கருதி இங்கே உதாரணமாக இந்த சுவர் ஒரு திடமான உடல் போல் செயல்பட்டு வெறும் கவிழ்த்து அந்தத் தொகுதியை முறியடிக்க தேவையான பக்கவாட்டு முடுக்கம் என்ன என்பதை மதிப்பிடுவதற்கு மெய்நிகர் வேலையின் கொள்கை பயன்படுத்தப்படுகிறது ஒரு பொறிமுறையை உருவாக்க மேலும் கவிழும் சக்தி எதிர்க்கும் சக்திக்கு சமப்படுத்தப்படுகிறது அதில் இருந்து முடுக்கம் இந்த கவிழ்ப்பை ஏற்படுத்த தேவையான கிடைமட்ட முடுக்கம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் நிறுவ முடியும் எனவே நீங்கள் இங்கே இந்த சிறிய உதாரணம் பார்த்தால் எல்லை பகுப்பாய்வு விமானம் திசையில் வெளியே தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவர் இந்த துண்டு இங்கே பயன்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் வடிவியல் தெரியும் நீங்கள் மொத்த எடை தெரியும் மற்றும் நீங்கள் அந்த உறுப்பு எதிர்ப்பு என்ன மதிப்பிட முடியும் அந்த உறுப்புக்கு வரும் சக்தி என்ன என்பதைக் கணக்கிடுங்கள் மற்றும் எதிர்க்கும் சக்திக்கு முறியடிக்கும் சக்திக்கு இடையிலான விகிதம் எதிர்பார்த்த தோல்வி எந்த அளவிலான முடுக்கம் என்பதை உங்களுக்குச் சொல்ல முடியும் அந்த அளவிலான முடுக்கம் அந்த சிறிய தனிமத்தின் மொத்த எடையின் சதவீதமாக கருதப்படுகிறது we நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே P1 சில α முறை P க்கு சமமான பக்கவாட்டு விசையில் சுவரின் சுய எடை என்றால் நீங்கள் பொறிமுறை உருவாக்கத்தைப் பெறுகிறீர்கள் எனவே எளிய கடினமான உடல் இயக்கவியல் தான் இங்கே கருதப்படுகிறது மேலும் அந்த காசோலையை செய்ய முடியும் உலகளாவிய காசோலை கூடுதலாக கொத்து கட்டமைப்பில் விமானம் தோல்வி வழிமுறைகள் வெளியே பாதிக்கப்படக்கூடிய மற்றும் பாதிக்கப்படக்கூடிய கூறுகள் உள்ளன என்றால் பார்க்க எனவே குறிப்பாக கொத்து கட்டுமானங்களில் இணைப்புகள் மோசமாக இருக்கும்போது உள்ளூர் பொறிமுறை சோதனை அவசியமாகிறது சரியா உங்கள் சரிபார்ப்பை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை மூடுவதற்கு நீங்கள் பொருள் பலம் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம் அதைத்தான் நாங்கள் பார்த்தோம் முதலில் நீங்கள் எஞ்சிய பலங்களைப் பெற வேண்டிய வடிவவியலைப் பெறுகிறோம் பின்னர் உங்கள் திறன் மதிப்பீடுகளை செய்யுங்கள் உங்கள் திறன் மதிப்பீடுகளை நீங்கள் பெற்றவுடன் கட்டமைப்பில் வரும் தேவை என்ன என்பதை நீங்கள் அறிந்தவுடன் முழு கட்டமைப்பின் திறனுக்கான கோரிக்கையின் இந்த சரிபார்ப்பை நீங்கள் செய்ய வேண்டும் கட்டமைப்புக்கு உட்படப் போகும் பக்கவாட்டு நடவடிக்கையின் ஒரு நிலைக்கு கட்டமைப்பு எவ்வாறு உயிர்வாழப் போகிறது இந்த சுவாரஸ்யமான பாய்வு விளக்கப்படம் உள்ளது பின்னர் பக்கவாட்டு திறனை மதிப்பிடுவதைப் பற்றியும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நில அதிர்வு உற்சாகத்தின் கீழ் கட்டமைப்பு உயிர்வாழ முடியுமா அல்லது தோல்வியடையுமா என்பதற்கான காசோலைகளை உருவாக்குவது பற்றியும் நீங்கள் எவ்வாறு செல்கிறீர்கள் என்பதைப் பிடிக்கிறது இது நியூசிலாந்து தரநிலைகள் மற்றும் 2016 ஆம் ஆண்டில் நியூசிலாந்து தரநிலைகள் அதன் பதிப்பு உண்மையில் இருக்கும் கட்டிடங்களைப் பார்க்கிறது மேலும் ஏற்கனவே உள்ள கட்டிடங்களின் நில அதிர்வு மதிப்பீட்டைச் செய்வது பற்றி நீங்கள் எவ்வாறு செல்லலாம் என்பதைக் குறிக்கிறது இப்போது இது நம் போக்கில் நாம் முன்னர் ஆராய்ந்து வந்த அனைத்து கருத்துகளையும் மிக நேர்த்தியாகப் பிடிக்கிறது எனவே நில அதிர்வு சரிபார்ப்புக்கு நீங்கள் தொடங்குகிறீர்கள் நீங்கள் சுவர்கள் பேசும் கூறு திறன் மதிப்பிடநீங்கள் ஒவ்வொரு சுவர் வலது பக்கவாட்டு திறன் மதிப்பிடதொடங்க வேண்டும் அது உதரவிதானம் இருக்க முடியும் என்று சுவர்கள் இருக்க முடியும் எனவே முதலில் பூகம்ப சுமை பாதையில் நில அதிர்வு சுமை பாதையில் ஒவ்வொரு கூறுகளின் திறனையும் நீங்கள் நிறுவ முடியும் எனவே உங்கள் முதல் படியாக இருக்கும் கூறு திறன்களை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் உங்கள் இரண்டாவது படி கட்டமைப்பில் இருக்கும் உதரவிதானம் இது ஒரு கடினமான உதரவிதானமா அல்லது இது ஒரு நெகிழ்வான உதரவிதானமா என்பதைப் புரிந்துகொள்வது விமானம் சிதைப்பது எவ்வளவு நடக்கப் போகிறது என்பதன் அடிப்படையில் நெகிழ்வான உதரவிதானம் என்ற வரையறையை நாங்கள் கண்டிருக்கிறோம் டெல்டா மேக்ஸ் வெர்சஸ் டெல்டா நிமிடம் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மதிப்புக்குள் இருப்பது இப்போது உதரவிதானம் விறைப்பு அது கடினமானதாக இருந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையைக் கொண்டிருக்கிறீர்கள் அது நெகிழ்வானதாக இருந்தால் நீங்கள் வேறுபட்ட அணுகுமுறையைக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அது கடினமானதாக இருந்தால் உங்கள் பக்கவாட்டு சக்தி விநியோகம் விறைப்புத்தன்மையின் அடிப்படையில் இருக்கப்போகிறது எனவே இரண்டாவது கேள்வி நீங்கள் இங்கே உள்ளது சில எச்சரிக்கையுடன் கிடைக்கும் திசையில் தவிர விசித்திரங்கள் இருந்தால் எந்த விசித்திரங்கள் உள்ளன எனவே உதரவிதானம் கடினமானதாக இருந்தால் முதல் கேள்வி இது ஒரு கடினமான உதரவிதானம் என வகைப்படுத்தப்பட்டால் அந்தந்த கூறுகளுக்கு வெட்டு சக்தி தேவையை அவற்றின் விறைப்புத்தன்மையின் அடிப்படையில் விநியோகிப்பதன் மூலம் பக்கவாட்டு சுமை பகுப்பாய்வு செய்கிறீர்கள் விசித்திரங்கள் காரணமாக டார்சியோனல் வெட்டு எதிர்பார்க்கப்படுகிறதா என்பதையும் சரிபார்க்கவும் பின்னர் அந்த கட்டத்தில் ஒவ்வொரு கூறுகளுக்கும் திறன் விகிதத்திற்கான தேவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்பதை நீங்கள் சென்று சரிபார்க்கலாம் ஒரு கூறுகளின் திறன் உங்களுக்குத் தெரியும் கூறுக்கு வரும் வெட்டு தேவை உங்களுக்குத் தெரியும் வெட்டு திறனுக்கான வெட்டு தேவை ஒன்றுக்கு குறைவாக இருக்கிறதா என்று நீங்கள் சோதிப்பீர்கள் அதற்கு வரும் கோரிக்கை நில அதிர்வு கோரிக்கையை எதிர்க்க கூறு போகிறது என்று சொல்லும் இது ஒரு நெகிழ்வான உதரவிதானமாக இருந்தால் அது துணை நதி பகுதி என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது பூகம்ப தேவை எவ்வளவு கூறுக்கு உறுப்புக்குச் செல்கிறது என்பதை தீர்மானிக்கிறது எனவே நீங்கள் அதன் அடிப்படையில் ஒரு பகுப்பாய்வு செய்கிறீர்கள் பின்னர் அந்த கூறுக்கான திறன் விகிதத்திற்கான தேவை என்ன என்பதை சரிபார்க்கவும் இப்போது முக்கியமானது என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு கூறுகளையும் சரிபார்க்க வேண்டும் ஆனால் மிக முக்கியமான கூறு பின்னர் கட்டமைப்பின் மொத்த திறன் என்ன என்பதை தீர்மானிக்கிறது எனவே நீங்கள் ஒவ்வொரு கூறுக்கும் அல்லது கூறுகளின் ஒவ்வொரு பங்குக்கும் கணக்கீடுகளை செய்யும்போது பல பியர்ஸ் கொண்ட ஒரு சுவர் அல்லது நில அதிர்வு சுமை பாதையிலேயே பல சுவர்களை ஒன்றாக சுவர் உள்ளது எனவே கட்டமைப்பில் இதில் மிக முக்கியமான சுமை பாதை எது என்பதை அடையாளம் காணவும் அப்போது அந்த கட்டமைப்பு எதை எதிர்க்கப்போகிறது என்ற வெட்டு கோரிக்கையாக இருக்கப்போகிறது என்ற கட்டமைப்பு திறன் என்னவாக இருக்கப்போகிறது என்பதை தீர்மானிக்கும் எனவே கட்டமைப்பு பெறும் மொத்த அடிப்படை வெட்டு உங்கள் பகுப்பாய்விலிருந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பு என்று நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் ஆனால் முக்கியமான கூறு அதன் ஒரு பகுதியை மட்டுமே எதிர்க்க முடிகிறது அதாவது கட்டமைப்பின் திறன் இப்போது கட்டமைப்பில் வரும் எதிர்பார்க்கப்படும் தேவையை விட குறைவாக உள்ளது எனவே நீங்கள் அடிப்படையில் முக்கியமான உறுப்பு அல்லது முக்கியமான சுமை பாதையின் திறன் அடிப்படையில் அடிப்படை வெட்டு அளவிடப் போகிறீர்கள் அது வெற்றிகரமாக அனுப்பப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அதைச் செய்தவுடன் அந்த வெட்டு சக்தி எதிர்ப்பை ஒரு கூறுகளிலிருந்து மற்றொன்றுக்கு வெற்றிகரமாக அனுப்ப வேண்டும் என்றால் இறுதியாக அடித்தளத்திற்கு இணைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் எனவே இந்த அளவிலான அடிப்படை வெட்டு திறனுக்கான இந்த நிலை நீங்கள் சென்று இணைப்பு போதுமானது என்ன என்பதை சரிபார்க்கும் எனவே இது தொடர்கிறது மேலும் இந்த வெட்டு சக்தியை இப்போது உதரவிதானங்களால் வெற்றிகரமாக அனுப்ப முடியுமா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் மேலும் டயாபிராம்கள் மற்றும் கூறுகளுக்கு இடையிலான வெட்டு இணைப்புகள் மற்றும் சுமை எதிர்க்கும் கூறுகள் எனவே இந்த கட்டத்தில் டயாபிராம் போதுமானதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இணைப்புகள் போதுமானதாக இருந்தால் இங்கே டயாபிராம் போதுமான இணைப்புகள் மூலம் பக்கவாட்டு சக்திகளை கடத்த முடியுமா இப்போது டயாபிராம் சிதைவுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்புகளுக்குள் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஆனால் உதரவிதானம் மற்றும் இணைப்புகள் அடிப்படை வெட்டு திறனை கடத்த முடியாவிட்டால் கூறு உங்களுக்கு ஒரு சிக்கல் உள்ளது ஏனென்றால் இணைப்பு இப்போது போதுமான இணைப்புகளால் வழங்கப்படவில்லை எனவேஅந்த இணைப்பு உண்மையில் எவ்வளவு வெட்டு சக்தியை அனுப்ப முடியும் என்பதை நீங்கள் நிறுவுவீர்கள் இது கட்டிடத்தின் வெட்டு திறன் அல்ல என்பதை எதிர்க்கும் வெட்டு சக்தியாக மாறும் எனவே நீங்கள் அடிப்படையில் இப்போது கட்டிடம் எதிர்க்கக்கூடிய வெட்டு சக்தியை அளவிட வேண்டும் ஏனென்றால் இணைப்புகள் கூறுகள் கொண்ட வெட்டு திறனை எதிர்க்க முடியாது எனவே நீங்கள் உலகளாவிய திறனைக் காரணியாகக் கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் இந்த வழியில் கீழே வருகிறீர்கள் அல்லது உதரவிதானங்களின் போதுமான அளவு மற்றும் அவற்றின் இணைப்புகளைப் பொறுத்து வேறு வழியில் கீழே வருகிறீர்கள் பின்னர் அந்த கட்டத்தில் கிடைமட்ட உதரவிதானம் நாம் பேசும் பக்கவாட்டு சக்தியைப் பெறும்போது உதரவிதானம் இடப்பெயர்வுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்புகளுக்குள் இருக்கிறதா என்று சோதிக்கவும் எனவே கிடைமட்ட உதரவிதானத்தின் சிதைவு வரம்புகள் இருந்தால் செய்யப்படும் இறுதி சோதனை இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது பின்னர் அந்த வெட்டு சக்தி உண்மையில் கட்டமைப்பின் திறன் உலகளாவிய திறன் ஆகும் அது முடியாவிட்டால் இது கிடைமட்ட உதரவிதானத்தின் சிதைவை அதன் வரம்பிற்கு எடுத்துச் செல்லும் வெட்டு சக்தி என்பதை நீங்கள் நிறுவ வேண்டும் அதுதான் கட்டமைப்பின் உண்மையான திறன் எனவே அந்த திறனை கட்டமைப்பு உட்படுத்தப்படும் ஒட்டுமொத்த அடிப்படை வெட்டுடன் ஒப்பிடுவீர்கள் மேலும் பல சந்தர்ப்பங்களில் இணைப்புகள் போதுமானதாக இல்லாவிட்டால் உதரவிதானம் போதுமான அளவு கடினமானதாக இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த கட்டமைப்பின் திறன் மொத்த அடிப்படை வெட்டு தொடர்பாக கடுமையாக சமரசம் செய்யப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த எளிய கட்டமைப்பானது இணைப்புகளின் முக்கியத்துவத்தை மதிக்கும் வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது பின்னர் கொத்து சுமை தாங்கி கட்டுமானத்தில் தனிப்பட்ட கூறுகளின் திறன்களையும் கருத்தில் கொள்ளுங்கள் எனவே நிச்சயமாக இவை அனைத்தும் அடிப்படையில் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா என்பதை அடையாளம் காண வழிவகுக்கிறது கட்டமைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவே சிறப்பு தலைப்புகளில் கூட இந்த பாடத்திட்டத்திற்குள் நான் தொடாத ஒன்று அது ஆனால் இவை நீங்கள் குறிப்பிடக்கூடிய இரண்டு தரநிலைகள் நீங்கள் மதிப்பிடும் கட்டமைப்பில் பூகம்ப ஆபத்து குறைப்பை எவ்வாறு உறுதிப்படுத்தத் தொடங்குவீர்கள் என்பதற்கான அடிப்படை யோசனையைப் பெற நிச்சயமாக மீண்டும் கவனம் செலுத்துவது இணைப்புகளின் போதுமான அளவு உதரவிதானங்களின் போதுமான விறைப்பு மற்றும் கூறுகளின் போதுமான வெட்டு திறன் ஆகியவற்றில் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் அடிப்படையில் இந்த மூன்று நிலைகளில் வேலை செய்வீர்கள் இணைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் உதரவிதானம் சக்திகளை கடத்தும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு கூறுகளும் எதிர்க்க முடியும் எனவே தலையீடுகள் இந்த மூன்று அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டு தரநிலைகள் உள்ளன நம்மிடம் ஒரு இந்திய தரநிலை உள்ளது இது மதிப்பீட்டு பழுது மற்றும் கொத்து கட்டிடங்களை வலுப்படுத்துவதைப் பார்க்கிறது இது ஒரு வழிகாட்டு ஆவணம் மற்றும் உண்மையில் உள்ளன தலையீடுகள் அல்லது வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை வடிவமைக்க பல கணக்கீடுகள் இல்லை ஆனால் கொத்து கட்டுமானங்களை வலுப்படுத்துவதற்கான மதிப்பீட்டைப் பார்க்கும் ஒரு பரந்த ஆவணம் ASCE ஆவணம் ASCE 41 என்பது ஏற்கனவே இருக்கும் கட்டிடங்களின் நில அதிர்வு மறுவாழ்வு செய்ய வேண்டுமானால் உண்மையில் பார்க்கும் ஒரு ஆவணம் பல்வேறு வகையான கட்டிடம் நிச்சயமாக அவற்றில் ஒன்று அத்தியாயங்களில் ஒன்று கொத்து கட்டிடங்களைக் கையாள்கிறது பின்பற்ற வேண்டிய வெவ்வேறு படிகள் மற்றும் சரி பார்க்கக்கூடிய வெவ்வேறு விருப்பங்கள் உங்களிடம் உள்ளன எனவே அதனுடன் நாம் இந்த தொகுதியை முடிக்கிறோம் கொத்து கட்டுமானங்களின் மதிப்பீட்டைப் பார்க்கும் சிறப்பு தலைப்புகளில் தொகுதியின் கடைசி பகுதியில் அதுதான் கடைசி தொகுதி நீங்கள் இந்த தொகுதியை நன்கு கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்